நாம் படித்துக் கொண்டிருக்கும் புது மெத்தேடான பைனட் எலிமெண்ட் மெத்தேடு பற்றிய கலந்துரையாடலை தொடரலாம் மற்றும் நாம் இதை துவங்கி கட்ட வெயிட்டெட் ரெஸிடியூவளே முக்கியமான யோசனையாகும் அதனால் ரெஸிடியுவள் தான் வித்தியாசம் Lϕ மற்றும் f க்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா வெறுமனே நமக்கு இது 0 ஆக வேண்டும் மற்றும் டெஸ்டிங் பங்க்ஷன் அல்லது வெயிடிங் பங்க்ஷனை தோராயமாக டொமைனின் மேலே 0 ஆக்குகிறோம் மற்றும் இதை எல்லா சிறு சிறு டொமைன்களுக்கும் தொடர்கிறோம் நாம் இப்போது என்னென்ன வகையான பேஸிஸ் பங்க்ஷன்ஸ் உள்ளது என்று கலந்துரையாடலாம் நாம் இப்போது ஒன் டைமென்ஷனல் பேஸிஸ் பங்க்ஷன்ஸை பார்க்கலாம் இது மிகவும் சுலபமான பகுதி 1D பிராப்ளமை டிஸ்கிரெடைஸ் செய்ய எது எளிமையான வழி மாணவர் லைன் செக்மென்ட் லைன் செக்மென்ட் இதுவே சரியாக நாம் செய்ய வேண்டிய லைன் செக்மென்ட் மொழியாகும் மற்றும் இதை இவ்வாறே டிஸ்கிரெடைஸ் செய்யலாம் சில x 0 க்கு சமம் மற்றும் நாமே இந்த பிரச்சனைக்கு எது அன்நோன் என்று முடிவெடுக்க வேண்டும் நாம் சொல்லும் அன்நோன் என்பது முனைகளில் உள்ள பங்க்ஷனின் மதிப்பாகும் இப்போது நாம் ஒரு செக்மென்ட்டை இங்கே எடுத்துக்கொள்ளலாம் இதை FEM ல் செக்மென்ட் என்று அழைக்க மாட்டோம் 1D ல் எலிமெண்ட் என்று கேட்டால் நாம் லைன் செக்மென்ட்டையே நினைக்க வேண்டும் ஆகையால் இதை நாம் எலிமெண்ட் என்றே அழைக்கலாம் இதனால்தான் பைனட் எலிமெண்ட் மெத்தேடு என்ற வார்த்தையில் நிறைய நிறைய பைனட் எலிமெண்ட்டுகளைக் கொண்டு முழு மெத்தேடையும் உருவாக்குகிறது அதனால் நாம் இங்கே இதை பெரிதாக்கலாம் இப்போது ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும் நான் சில வகையான பேஸிஸ் பங்க்ஷன்ஸை வரையறுக்கிறேன் இது இதுவரை பார்த்ததை விட சற்று வித்தியாசமானது எடுத்துக்காட்டுக்காக நாம் கலந்துரையாடும் போது பைனட் எலிமெண்ட் மெத்தேடில் அன்நோன்ஸ் என்பது முனைகளில் உள்ள பங்க்ஷனின் மதிப்பாகும் மற்றும் நமது சமன்பாடுகளை இதைக்கொண்டு உருவாக்கலாம் நாம் இப்போது என்ன செய்யலாம் என்றால் முனைகளில் உள்ள அன்நோன்ஸின் மதிப்பு அப்படியே இருக்க நாம் ஒரு வகையான ஸ்மூத் பங்க்ஷன்ஸை உருவாக்கி அதை முனைகளின் மதிப்பிற்கு இடைக்கணிப்பாக இருக்க வைக்கலாம் நாம் ஏற்கனவே பார்த்ததை இப்போது வரையறுக்கலாம் அதாவது N1e ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இரண்டு பேஸிஸ் பங்க்ஷன்ஸ் இருக்கும் மற்றும் அது எப்படி இருக்கும் என்பதைப் பார்ப்போம் அதனால் N1e ஐ நான் x2e−xஆக எழுதுகிறேன் இது x1ex2e சரி இதுவே eth செக்மென்ட் ஆகும் அல்லது eth எலிமெண்ட் ஆகும் இதை நான் பெரிதாக்கி காண்பிக்கிறேன் மற்றும் 1D ல் ஒரு எலிமெண்ட்டுக்கு எவ்வளவு முனைகள் இரண்டு முனைகள் ஒரு இடது முனை மற்றும் ஒரு வலது முனை சரி நாம் இடது முனையை சப்சுகிரிப்ட் 1 ஐ கொண்டு அழைக்கிறோம் மற்றும் வலது முனையை சப்சுகிரிப்ட் 2 ஐ கொண்டு அழைக்கிறோம் நாம் எந்த எலிமெண்ட்டை எடுத்தாலும் அதற்கு ஒரு வகையான லோக்கல் நம்பெரிங் உள்ளது லோக்கல் 1 மற்றும் 2 இடது மற்றும் வலது நீங்கள் இந்த பங்க்ஷன்ஸை பார்த்தால் இதுவே முதல் பேஸிஸ் பங்க்ஷன்ஸ் ஆகும் இது எலிமெண்ட் E வரை மட்டும் வரையறுக்கப்படுகிறது வெளியே 0 இதனால் இந்த பங்க்ஷன்ஸை வெளியே உபயோகப்படுத்தக் கூடாது இது N1e ஆகும் N2e க்கு என்னவாயிற்று இது ஒரு ஆன்டி சிம்மெட்ரிக் டெபினிஷன் மாணவர் இரண்டு பேஸிஸ் பங்க்ஷன்ஸ் உள்ளது ஒரு எலிமெண்ட்டுக்கு இரண்டு பேஸிஸ் பங்க்ஷன்ஸ் உள்ளது மற்றும் இதுவே இந்த இரண்டு பேஸிஸ் பங்க்ஷன்ஸ் நமக்கு ஏன் இப்போது 2 தேவை என்று பார்ப்போம் இதுவே முதல் ஒன்று மாணவர் இந்த ஒரு எலிமெண்ட் பரப்பளவு பகுதி அத்துடன் புள்ளிகளை கொண்டுள்ளது ஒரு எலிமெண்ட் செக்மென்ட்டை கொண்டுள்ளது அதாவது அந்த எலிமெண்ட் செக்மென்ட் ஆகும் மற்றும் அந்த செக்மென்ட்டுக்கு மேல் இரண்டு முனைகள் உள்ளது மற்றும் அந்த எலிமெண்ட்டுக்கு இரண்டு பேஸிஸ் பங்க்ஷன்ஸ் அதன்மேல் உள்ளது FEM இலக்கியத்தில் இந்த பேஸிஸ் பங்க்ஷன்ஸ் சேப் பங்க்ஷன்ஸ் என்று அழைக்கலாம் நீங்கள் சேப் பங்க்ஷன்ஸ் பற்றி படிக்கும்போது குழம்ப வேண்டாம் இது பேஸிஸ் பங்க்ஷன்ஸ் தான் சேப் பங்க்ஷன்ஸ் அல்லது பேஸிஸ் பங்க்ஷன்ஸ் என்றால் ஒன்றுதான் நாம் இப்போது ஏன் இரண்டையும் பயன்படுத்துகிறோம் என்றால் அது மிக அழகிய ஜாமெட்ரிக் ப்ரொபேர்ட்டி ஆகும் நாம் பேஸிஸ் பங்க்ஷன்ஸை முதலில் பிளாட் செய்தால் அது எப்படி இருக்கும் நாம் இதை என்னுடைய x1e ஆகவும் இதை x2e ஆகவும் சொல்லலாம் முதல் சேப் பங்க்ஷன்ஸ் இந்த முனை xx1e க்கு சமம் ஆகும் போது அதன் மதிப்பு என்ன மாணவர் 1 1 சரி இதன் மதிப்பு இங்கே 1 என்று சொல்லலாம் மற்றும் x2e க்கு மாணவர் 0 0 சரி இது நடு மத்தியில் ஓர் நேர்கோடு ஏனென்றால் இது லீனியர் இவ்வாறே முதல் சேப் பங்க்ஷன்ஸ் பார்க்க இருக்கும் இரண்டாம் சேப் பங்க்ஷன்ஸ் என்னவாயிற்று இன்னொரு வழி இது x1e ல் 0 மற்றும் அதன் பின்னர் x2e க்கு மதிப்பு 1 ஆகும் நாம் இப்போது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் aN1ebN2e எவ்வாறு இது பார்க்க இருக்கும் மாணவர் சரிவகம் இது சரிவகம் போல இருக்கும் சரி முதலில் இந்த பங்க்ஷன் எந்த டிகிரி ஆப் பாலினாமியலில் இருக்கும் மாணவர் முதல் முதல் முதல் டிகிரி மாணவர் a a சரி இது a x2e க்கு என்ன மதிப்பு மாணவர் b b சரி இது b ஆக இருந்தால் மட்டும் இது லீனியர் என்றும் நமக்குத் தெரியும் சரி இந்த பங்க்ஷன் அடிப்படையாக சரி இந்த இரண்டு சேப் பங்க்ஷன்ஸ் பேஸிஸ் பங்க்ஷன்ஸாக கட்டினால் எதை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் அன்நோன் பங்க்ஷன் 2 முனை இடையில் சுமுகமாக மாறுபடும் லீனியர் பங்க்ஷன்ஸாக அனுமதிக்கிறீர்கள் சரி அந்த எடுத்துக்காட்டுக்கான நன்மை ஒருவேளை நான் இந்த b ஐ இங்கிருந்து நீக்கிவிட்டு அதை உள்ளே எலிமெண்ட்டுக்கு பக்கத்தில் போட்டாள் இது எலிமெண்ட் e மற்றும் இது எலிமெண்ட் e1 அதாவது அடுத்த அடுத்த எலிமெண்ட் ஆகும் இந்த எலிமெண்ட்டுக்கும் இரண்டு சேப் பங்க்ஷன்ஸ் உள்ளது ஒரு முனை பொதுவானது இன்னொரு வகை இந்த பங்க்ஷன்ஸ் இப்படி சென்றால் இந்த புள்ளியில் உள்ள மதிப்பை சார்ந்து இருக்கும் அந்த மதிப்பு என்னவாக இருந்தாலும் ஆகையால் இது பீஸ்வைஸ் லீனியர் என்று நிர்மாணித்து இதிலிருந்து வரும் அந்த நல்ல பிரொபேர்ட்டி ஆன பச்சை வளைவால் போடப்பட்ட பங்க்ஷன் என்னவென்றால் மாணவர் கன்டினியஸ் குறைந்தபட்சம் கன்டினியஸ் நான் முன்னாடி பல்ஸ் பங்க்ஷனை கொண்டு என்ன செய்தோம் என்று நினைவு கூர்ந்தால் என்ன செய்வோம் நாம் திரும்பவும் இதை சிறிய செக்மென்ட்டுகளாக உடைத்து இங்கு பல்ஸ் ஒன்றிற்கு சில மதிப்பு இருக்கும் அதனால் நான் இவ்வாறு பல்ஸ் 2 ஐ எழுதுகிறேன் மாணவர் வேறு ஏதாவது மதிப்பு வேறு ஏதாவது மதிப்புடைய பங்க்ஷன் கன்டினியஸாக இருந்தாலும் கூட அதை வற்புறுத்தி பல்ஸ் பேஸிஸ் ஆக டிஸ்கன்டினியஸாக எடுத்துக் கொள்கிறோம் நான் ஒரு நியூமேரிகல் தவறை அந்த பங்க்ஷனில் அறிமுகப்படுத்தி அவ்வாறே அந்த பங்க்ஷனை வெளிப்படுத்துகிறேன் அதற்கு பதிலாக இவ்வித பங்க்ஷனை பயன்படுத்தினால் நான் சிறப்பாக செயல்படுகிறேன் மாணவர் ஐயா இதை மட்டும்தான் நாம் நம்முடைய பங்க்ஷனில் வைத்து முயற்சிக்கவில்லை சரியாக இதையே தான் நாம் டிரையேகுலர் பல்ஸ் கொண்டு முன்னாடி படித்திருக்கிறோம் FEM பல்ஸ் பேஸிஸை கருத்தில் கொள்ளாது ஆனாலும் பல்ஸ் பேஸிஸை நீங்கள் முந்தைய மெத்தெடில் உபயோகிக்கலாம் மற்றும் கொஞ்சம் பெரிய தவறுகள் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி இது புதுசு அல்ல உண்மையாக இந்த பாலினாமியல்ஸை எவ்வாறு அழைப்பார்கள் என்று நமக்கு தெரியும் மாணவர் லேக்குரேன்ச் லேக்குரேன்ச் பாலினாமியல் இது FEM க்கு நடுவில் இருக்கும் எல்லா பரிமாணங்களில் வேண்டுமானாலும் இருக்கும் எல்லாம் இந்த லேக்குரேன்ச் பாலினாமியல் கொண்டு கட்டப்பட்டது இதைவிட பேன்சியராக கூட போகலாம் ஏன் லீனியரில் நிறுத்த வேண்டும் மாணவர் குவாட்ரெடிக்கு செல்லலாம் குவாட்ரெடிக்கு செல்லலாம் ஆனால் அங்கேயே என்ன நிறைய வேண்டும் அதாவது அதை விட வேறு என்ன வேண்டும் உங்கள் அன்நோன்ஸ் அதிகரிக்குமா டெரிவேடிவ் என்னவாயிற்று நான் இங்கு காண்பித்த அந்த பங்க்ஷன் வித்தியாசமானததல்ல மாணவர் டிப்பரன்சியபுள் முனை புள்ளியில் அது டிப்பரன்சியபுள் நல்லது ஆனால் இடையில் அது என்ன Refer Time 1016 மாணவர் இன்னும் ஒரு புள்ளி Refer Time 0017 சரி ஒருவேளை நான் குவாட்ரெடிக் அப்ராக்ஸ்மேசனை நான் அறிமுகப்படுத்தினால் எனக்கு இன்னுமொரு முனை தேவைப்படும் அதனால் உங்களின் அன்நோன்ஸ் எண்ணிக்கை என்னவாகும் மாணவர் அதிகரிக்கும் அதிகரிக்கும் சரி ஆனால் எலிமெண்ட் அப்படியே இருக்கும் இதுதான் எலிமெண்ட் இப்போது இதில் எவ்வளவு சேப் பங்க்ஷன்ஸ் வேண்டும் எவ்வளவு அன்நோன்ஸ் வேண்டும் ஆமாம் இதையே ஹையர் ஆர்டர் எலிமெண்ட் என்றும் அழைக்கப்படும் இதுவே மிகவும் அடிப்படை இதை சில மக்கள் பர்ஸ்ட் ஆர்டர் எலிமெண்ட் என்றும் சில மக்கள் ஜீரோ ஆர்டர் எலிமெண்ட் என்றும் கூறுகிறார்கள் ஆகையால் இதை பர்ஸ்ட் ஆர்டர் எலிமெண்ட் என்று அழைக்கலாம் மாணவர் நாம் எண்ணிக்கையை அதிகப்படுத்த ஆமாம் அறிமுகப்படுத்தினால் நல்லது ஒரு வேளை நான் இங்கு ஒரு முனையை அறிமுகப்படுத்தினால் என்னுடைய எலிமெண்ட்டை சிறிதாக்கலாம் மற்றும் அதன் இடையில் பீஸ்வைஸ் லீனியர் ஆகலாம் அல்லது நான் எலிமெண்ட்டின் அளவை அப்படியே வைத்து குவாட்ரெடிக்கை அதன் இடையில் பயன்படுத்தலாம் இரண்டுமே சாத்தியம் மற்றும் இரண்டும் வேறு தரமான தீர்வுகளைத் தரும் நீங்கள் இதைப் பெற பங்க்ஷன்ஸை குவாட்ரெடிக்கு கட்டாயப்படுத்தி மாற்றினால் உங்களுக்கு தீர்வில் நல்ல பிரொபேர்ட்டி இருக்கும்போது டிப்பரன்சியபுள்ளுடி கிடைக்கும் இவையே பரிமாற்றங்கள் ஹையர் ஆர்டர் பாலினாமியல் என்று சொல்லும்போது கணக்கு சற்று கடினமாக மாறும் இது நீங்கள் முன்னாடியே பார்த்ததுதான் அதிர்ச்சி அடைய தேவையில்லை நாம் இரண்டு பரிமாணங்கள் என்று சொல்லும் முன்பு ஏதேனும் கேள்வி உள்ளதா உங்களுக்கு இரண்டு முனை இருந்தால் நீங்கள் திரும்ப செல்ல முடியும் இரண்டு முனை உள்ளதா என்று மாணவர் பாலினாமியல் இன்னும் இருக்க முடியும் நீங்கள் இரண்டு முனைகளை பயன்படுத்தினால் நீங்கள் கோடை மட்டுமே பொருத்த முடியும் நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் என்றால் காஸ் குவடேசர் அது கொடுத்த இன்டெர்வலில் பங்க்ஷன் உடைய இன்டகாரல் ஆகும் ஆனால் இங்கு இன்டகரேஷனை கருதவில்லை நாம் இரண்டு முனைகள் இடையே எவ்வளவு டிகிரி ஆப் பிரீடம் இருக்கிறது என்று தான் பேசுகிறோம் எனக்கு இரண்டு புள்ளிகள் இருந்தால் அதில் கோடை மட்டுமே பொறுத்த முடியும் அதை தவிர வேறு எதுவும் நன்றாக செய்ய முடியாது இவையே ஒன் டைமன்ஷனில் உள்ளது